மாணவர்களை வரவேற்கிறோம் முந்தைய வகுப்பில் நாம் எழுதப்பட்ட கடன் கொள்கையைப் பற்றி பேசிக் கொண்டிருந்தோம் சந்தைப்படுத்தும் ஊழியர்களுக்கோ அல்லது விற்பனை நபர்களுக்கோ கடன் காலத்தையும் நீட்டிக்க எந்தவொரு சுதந்திரமும் இருக்கக்கூடாது அதேபோல் வேறு எந்த வகையிலும் சந்தைப்படுத்தல் நபர்களிடமோ அல்லது விற்பனை செய்யும் நபர்களிடமோ முடிவெடுப்பதை விடக்கூடாது ஏனென்றால் விற்பனையை அதிகப்படுத்து அல்லது இலக்கை அடைவது மட்டுமே நோக்கம் மற்றும் விற்பனை கடனில் இருக்கிறதா அல்லது பணமாக இருக்கிறதா என்பதைப் பற்றி கவலைப்படக்கூடாது கடன் விற்பனையின் நிலைப்பாடு என்னவாக இருக்கும் அவை கடனில் அதிகமாக விற்கப்படுவதற்கான வாய்ப்பாக இருக்கக்கூடும் எனவே பேட் டேட் சிக்கலை நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் எனவே முந்தைய வகுப்பில் நான் உங்களுடன் கலந்துரையாடியபோது இப்பகுதியின் வல்லுநர்கள் கல்வியாளர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் வலியுறுத்துவது என்னவென்றால் ஒவ்வொரு நிறுவனமும் எழுதப்பட்ட கடன் கொள்கையை கொண்டிருக்க வேண்டும் எனவே எந்தவொரு சந்தைப்படுத்தும் ஊழியர்களுக்கு கடன் காலம் அல்லது வர்த்தக தள்ளுபடி அல்லது வேறு எதையும் தீர்மானிக்க எந்தவிதமான தளர்வுகளும் வழங்கப்படுவதில்லை எனவே இது ஒரு எழுதப்பட்டகூறு அது அனைவருக்கும் மிகவும் தெளிவானது மற்றும் நிறுவனத்தின் நோக்கம் விரிவடையும் போது அதிக விற்பனைதான் முழு நோக்கமாகும் ஆகையால் எந்த ஒரு நிறுவனத்திற்கும் கடனில் விற்பது அதிக முக்கியத்துவம் பெறுகிறது ரொக்கத்திற்கு விற்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தாலும் கடனில் விற்பது முக்கியத்துவம் பெறுகிறது ஏனென்றால் இதில் வரக்கடனுக்கான வாய்ப்புகள் மிகக் குறைவு எனவே நான் முந்தைய வகுப்பில் உங்களுடன் பேசிக் கொண்டிருந்தேன் வெவ்வேறு வாடிக்கையாளர்களின் கடன் மதிப்பீட்டின் அடிப்படையில் ஒரு ஸ்கோர் பெறுவது போன்ற ஏதாவது ஒன்றை நிறுவனம் செய்ய வேண்டும் அல்லது நாம் அவர்களின் ஸ்கோரை அளவிட வேண்டும் அதன் அடிப்படையில் அவர்களின் வாங்கும் திறன் அத்துடன் கடனில் வாங்கும் திறனையும் நாம் மதிப்பிட முடியும் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஸ்கோரை அடைந்தால் நன்று ஏனென்றால் நாம் கடனை நீட்டிக்க முடியும் ஆனால் எந்தவொரு வாங்குபவர் அல்லது விநியோகத்தின் எந்தவொரு சேனலும் அந்த ஸ்கோரை அடையவில்லை என்றால் அவர்களுக்கு கடன் மறுக்கப்பட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் எனவே அந்த ஸ்கோரை எவ்வாறு செயல்படுத்துவது மற்றும் ஒரு குறிக்கோள் எப்படி இருக்க வேண்டும் மற்றும் எழுதப்பட்ட கடன் கொள்கை போன்ற ஒரு மில்லியன் டாலர் கேள்விகள் மற்றும் நாம் தெரிந்துகொள்ள வேண்டியது என்னவென்றால் எழுதப்பட்ட கடன் கொள்கையை எவ்வாறு வைத்திருப்பது மற்றும் ஒவ்வொரு சந்தைப்படுத்தும் ஊழியர்கள் அல்லது விற்பனை ஊழியர்கள் பின்பற்ற வேண்டிய சில கட்டமைப்பை எவ்வாறு உருவாக்குவது என்பவையாகும் மேலும் பரந்த நோக்கம் மற்றும் நிறுவனத்தின் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு ஏற்றவாறு முடிவுகளை எடுக்கவும் எனவே இதற்கேற்ற ஒரு வடிவமைக்கப்பட்ட கட்டமைப்பு மற்றும் செயல்முறையை பார்ப்போம் இது பேராசிரியர் ஸ்மித் பரிந்துரைத்தது பேராசிரியர் ஸ்மித் மிகவும் எளிமையான ஒரு வழிமுறையை உருவாக்கினார் அது மிகவும் கடினமானது அல்ல அதனடிப்படையில் நாம் வாங்குபவர்களின் ஸ்கோரை கணக்கிட முடியும் அந்த சேனல் ஒரு விநியோகஸ்தர் மொத்த விற்பனையாளர் இறுதி வாங்குபவர் மற்றும் சில்லறை விற்பனையாளரகவும் இருந்தாலும் சரி அவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஸ்கோரை பெறவேண்டும் மற்றும் அவ்வாறு ஸ்கோரை பெறவில்லை என்றால் அந்த நபருக்கு கடன் விற்பனை மறுக்கப்படும் இன்றைய நாட்களில் இந்தியாவில் உள்ள வங்கிகளில் நீங்கள் பார்த்திருக்கலாம் நாம் கடன் பெறச் செல்லும்போது அது ஒரு கார் அல்லது ஒரு வீடு வாங்குவதற்காக கூறலாம் அல்லது வேறு வகையான தேவைக்கு நாம் வங்கியில் கடன் பெற விரும்புகிறோம் அவர்கள் ஒரு ஸ்கோரை கணக்கிடுவார்கள் அதுதான் கிரெடிட் ஸ்கோர் வாங்கியிருந்தால் அது நன்று இல்லையெனில் அனைத்து வகையான கடன் வாங்குபவர்களுக்கும் கடனை நீட்டிக்க முடியாது ஏனெனில் கிரெடிட் ஸ்கோர் என்பது முக்கியமான வழிமுறையாகும் மேலும் கடன் வழங்குவதில் ஈடுபட்டுள்ள அனைவரும் அறிவுறுத்தல்களைப் பின்பற்ற வேண்டும் ஒவ்வொரு கடனாளருக்கும் ஸ்கோர் வழங்குவதற்கான சரியான முறையை பின்பற்ற வேண்டும் இதனால் கடன் விற்பனையில் நிறுவனம் செய்யும் முதலீடு பாதுகாப்பானது எனவே அதே வணிக விதிமுறைகளில் அல்லது சந்தையில் எவ்வாறு பொருட்களை கடனில் விற்பனை செய்வது மற்றும் வெவ்வேறு வாங்குபவர்களுக்கு கடனில் வழங்குவது மற்றும் ஸ்கோர் எப்படி பெற முடியும் என்பதைப் பார்ப்போம் அதைப் பற்றிய வழிமுறையை பற்றி அறிந்து கொள்வோம் பேராசிரியர் ஸ்மித் இதைச் செய்துள்ளார் மற்றும் ஸ்கோரைக் கணக்கிட பரிந்துரைத்ததாக நான் சொன்னது மிகவும் எளிது எனவே இங்கே சில விவரங்களை சில பேராமீட்டர் என்று வைத்துக் கொள்வோம் முதலில் இதைப் பற்றி பேசுவோம் ஆனால் சிலர் சந்தையில் எதையாவது கடனில் விற்க விரும்புகிறார்கள் மேலும் விற்பனைத் தொகை பாதுகாப்பானது மிகவும் எளிமையான தொகை 100 ரூபாய்யை எடுத்துக்கொள்வோம் அவர்கள் சந்தையில் 100 ரூபாய்க்கு கடனில் விற்க விரும்புகிறார்கள் மற்றும் விற்பனையின் மீதான வருமானம் ROS 10 எதிர்பார்க்கப்படுகிறது சரியா அதாவது இது விற்பனையின் மீதான ROS வருமானம் 10 ஆக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மற்றும் தாமதமாக பணம் செலுத்தப்பட்டால் கூடுதல் வசூல் செலவு இயல்பாக எடுத்துக் கொள்ளப்படும் சேகரிப்பு விதிமுறைகளில் என்ன நடக்கிறது கொடுக்கப்பட்ட கடன் காலம் முன்பே குறிப்பிடப்பட்டிருக்கும் ஆனால் எப்போதாவது எங்காவது அல்லது சில வாடிக்கையாளர்கள் உரிய தேதியில் பணம் செலுத்துவதில்லை எனவே நிறுவனம் சில கூடுதல் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் மேலும் சில அறிவிப்புகள் செலவு சிக்கல்களை உள்ளடக்கியது அல்லது சிலருக்கு கடிதங்களை அனுப்பி அவர்களை அழைப்பதால் நிறுவனத்திற்கு அதற்கான செலவும் உள்ளது எனவே கூடுதல் வசூல் செலவு இந்த விஷயத்தில் 1 ரூபாய் என்று வைத்துக் கொள்வோம் சரியா இப்போது இந்த மூன்று விஷயங்களை மனதில் கொண்டு 100 ரூபாய் விற்பனையின் 10 கூடுதல் வசூல் செலவு ரூபாய் 1 ஆகும் இந்த மூன்று விஷயங்களின் விவரங்கள் நம்மிடம் இருந்தால் கடனில் வாங்குபவர்களின் கடன் ஸ்கோரை எவ்வாறு கணக்கிடுவது எனவே இதற்கு நாம் இதைப் போலவே ஒரு கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் பின்பு கடன் முடிவின் மாற்று விளைவுகளைப் போன்ற ஒன்றை இங்கே எழுதுவோம் கடன் முடிவின் மாற்று முடிவுகளை நீங்கள் விரும்பினால் நீங்கள் கடன் கொடுக்க விரும்பினால் அது எவ்வாறு தீர்மானிக்கப்பட வேண்டும் எனவே எடுத்துக்காட்டாக நாம் இங்கே விவரங்களுடன் சேர்ப்பதற்காக மேலும் சில விவரங்களை வைத்திருக்கிறோம் இங்கே நாம் மூன்று சாத்தியமான விளைவுகளைக் கொண்டிருக்கிறோம் வாடிக்கையாளர் செலுத்தும் முதல் முடிவு வாடிக்கையாளர் செலுத்த வேண்டிய தேதியில் தவறாமல் செலுத்துகிறார் சாத்தியமான இரண்டாவது விளைவு என்னவென்றால் வாடிக்கையாளர் தாமதமாக பணம் செலுத்துவது மூன்றாவது வாடிக்கையாளர் ஒருபோதும் பணம் செலுத்துவதும் இல்லை இந்த மூன்று சூழ்நிலைகளின் அடிப்படையில் கடன் வழங்கலாமா என்பதைப் பற்றி ஆராய்வோம் முதலில் நாம் நிறுவனம் கடன் வழங்க முடிவெடுத்துள்ளது என்று வைத்துக் கொள்வோம் முதலில் இங்கே தொகையை எழுதுவோம் என்ன நடக்கும் இதன் பொருள் வாடிக்கையாளர் தவறாமல் உடனடியாக செலுத்த வேண்டிய தொகை செலுத்துகிறார் நீங்கள் அவருக்கு கடன் வழங்குவதற்கான முடிவை எடுக்கப் போகிறீர்கள் என்றால் என்ன நடக்கும் விற்பனை மற்றும் இலாபம் அதிகரிக்கும் இது முதலாவதாகும் இரண்டாவதாக வசூல் செலவு அதிகரித்தல் ஏனென்றால் அவர் பணம் செலுத்துவதை தாமதப்படுத்தும் போது நிச்சயமாக நாம் அவருக்கு தொலைபேசி மூலம் அல்லது அழைப்புகளை எழுத வேண்டும் அல்லது எப்போதாவது அறிவிப்புகளை வெளியிட்டால் எழுத வேண்டும் எனவே வசூல் செலவு அதிகரிக்கும் ஒருவேளை அவர் பணம் செலுத்தவில்லை என்றால் என்ன நடக்கும் நாம் முதலில் முயற்சிப்போம் வசூல் செலவு மற்றும் வராக்கடன் அதிகரிக்கும் எனவே இங்கு முதல் விஷயத்தில் வாடிக்கையாளருக்கு கடன் வழங்கியது மற்றும் அவர் தவறாமல் பணம் செலுத்துவதால் விற்பனை மற்றும் லாபம் இரண்டும் அதிகரித்தன இரண்டாவது வழக்கில் வாடிக்கையாளர் பணம் செலுத்துவதை தாமதப்படுத்தினால் நிறுவனம் பணம் பெற சில கூடுதல் முயற்சிகளை எடுக்க வேண்டும் எனவே இது வசூல் செலவை அதிகரிக்கிறது மூன்றாவது வாடிக்கையாளர் ஒருபோதும் செலுத்துவதில்லை அதனால் என்ன நடக்கும் சேகரிப்பு செலவு மற்றும் வராக்கடன் இழப்புகள் அதிகரிக்கும் எனவே இந்த விஷயத்தில் முதலில் நாம் தொகையை சொல்வது போன்ற ஒன்றைத் தொடங்குவோம் எனவே இங்குள்ள தொகையுடன் தொடங்குவோம் அதாவது நாம் அவருக்கு 100 ரூபாய்க்கு விற்கிறோம் விற்பனை மற்றும் லாபம் அதிகரித்தது அல்லது விற்பனையின் வருமானம் 10 ஆகும் எனவே வாடிக்கையாளர் உடனடியாக பணம் செலுத்தினால் என்ன நடக்கும் விற்பனை 100 ரூபாயை அவர் அவருக்கு விற்ற கடன் மற்றும் லாபம் ஆகியவற்றின் அடிப்படையில் 10 ரூபாய் அதிகரிக்கும் வாடிக்கையாளர் பணம் செலுத்துவதை தாமதப்படுத்தினால் கூடுதல் வசூல் செலவு என்ன 1 ரூபாய் எனவே வாடிக்கையாளர் தாமதப்படுத்துவதால் வசூல் செலவுகள் அதிகரிக்கும் பின்பு இங்கு என்ன நடக்கும் அதனால் 10ரூபாய் குறையும் 10 1ரூபாய் 9 ரூபாயாக குறைக்கப்படும் அதாவது இலாபம் 1 ரூபாய் குறைக்கப்படும் என்பதால் 10 ரூபாயைப் பெற மாட்டோம் நாம் அறிவிப்புகளை அனுப்ப வேண்டும் தொலைபேசி அழைப்புகளைச் செய்ய வேண்டும் என்று சொன்னேன் எனவே அதனால் வசூல் செலவு அதிகரித்ததால் 1 ரூபாயை இழக்க நேரிட்டது எனவே நீங்கள் 10 இல் 9 ரூபாயை மட்டுமே பெறுவீர்கள் எடுத்துக்காட்டாகவாடிக்கையாளர் ஒருபோதும் செலுத்துவதில்லை நான் பணம் செலுத்த மாட்டேன் என்று கூறுகிறார் இந்த காரணத்தினாலும் நிறுவனம் கடன் விற்பனையை வசூலிக்க முடியவில்லை எனவே என்ன நடக்கும் நிறுவனத்திற்கு முற்றிலும் வராக கடனாக இருக்கும் எனவே நிறுவனம் அந்த வராக் கடனை தவிர்ப்பதற்காக போதிய புதிய முயற்சியை எடுக்கும் நிறுவனம் அவர்களை சமாதானப்படுத்துவதற்காக அவருக்கு அறிவிப்பை அனுப்புவார்கள் தொலைபேசி அழைப்புகள் செய்வார்கள் ஆனால் எல்லாவற்றையும் செய்தபின்னும் அவரிடமிருந்து விற்பனையை மீட்டெடுக்க முடியாவிட்டால் அந்த நிறுவனம் முதல் விஷயத்தில் இலாபத்தை இழந்தது 100 ரூபாயில் இருந்து 10 ரூபாய் 90 ரூபாயாக ஆனது விற்பனை 90 ரூபாய் என்பதும் மீட்கப்படவில்லை எனவே முதல் நேரடி இழப்பு என்பது முதலில் 1 ரூபாய் வசூல் செலவு மற்றும் 90 ரூபாய் உற்பத்தி செலவு இரண்டையும் இழந்தது ஆக இறுதியாக மொத்த இழப்பு என்னவென்றால் 91 ரூபாயாக இருக்கும் மைனஸ் அதாவது 90 உற்பத்தி செலவு மற்றும் 1 ரூபாய் வசூல் செலவு ஆகும் இதனால் சந்தையில் 90 ரூபாய் இழக்கப்படுகிறது இந்த மூன்று சூழ்நிலைகளின் ப்ராபபிலிடீ 60 ஆகும் இங்கே நிகழும் ப்ராபபிலிடீ வெறும் 35 ஆகும் இங்கு நிகழும் ப்ராபபிலிடீ வெறும் 5 மட்டுமே 5 ஆகும் எனவே இது 100 என்பது நன்று வைடிட்மதிப்பு என்ன நீங்கள் வைடிட் மதிப்பைக் கணக்கிட்டால் இங்கு எவ்வளவு வைடிட் மதிப்பை கணக்கிட முடியும் இங்கே அது 6 ஆக இருக்கும் இங்கே அது எவ்வளவு 3 15 ஆக இருக்கும் இந்த விஷயத்தில் அவை வைடிட் மதிப்பு எவ்வளவு அதிகமாக இருக்கும் 4 55 கழித்தல் நிறுவனம் கடன் வழங்க முடிவெடுத்தால் இது முதல் வழக்கின் விளைவாகும் வாடிக்கையாளர் உடனடியாக செலுத்துவதற்கு மூன்று சாத்தியங்கள் இருக்கலாம் வாடிக்கையாளர் கட்டணம் செலுத்துவதை தாமதப்படுத்துகிறார் ஆனால் பின்னர் செலுத்துகிறார் மற்றும் வாடிக்கையாளர் ஒருபோதும் செலுத்த மாட்டார் எனவே வாடிக்கையாளர் உடனடியாக கட்டணம் செலுத்தும் நிறுவனத்திற்கு 10 ரூபாய் இலாப ப்ராபபிலிடீ மதிப்பு 6 ஆகும் அவர் பணம் செலுத்துவதை தாமதப்படுத்தினாலும் தாமதத்திற்குப் பிறகு பணம் செலுத்துகிறார் ஆனால் நிறுவனம் 1 ரூபாயை வசூலுக்காக செலவழிக்க வேண்டும் எனவே நிறுவனம் 9 ரூபாயை மட்டுமே பெறுகிறது ஏனெனில் இலாபத்திற்கான மதிப்பு வசூல் செலவில் இழக்கப்படுகிறது எனவே அதன் வைடிட் 3 15 ஆக இருக்கும் மூன்றாவது வழக்கில் அவர் முழுத் தொகையும் செலுத்தவில்லை என்றால் வசூல் செலவு அதிகரித்து வராக்கடன் ஏற்படும் அதன் வைடிட் மதிப்பு 91 மற்றும் வைடிட் மதிப்பு அதன் ப்ராபபிலிடீ ஐ அளிக்கிறது அது 5 மட்டுமே ஆனால் அங்கு 5 கழித்தல் அதாவது 4 55 ஆகும் இரண்டாவது நிலைமை கடனை நிராகரிக்க முடியும் இந்த நபருக்கு கடன் வழங்க மாட்டேன் என்று நிறுவனம் கூறலாம் எனவே அந்த விஷயத்தில் என்ன நடக்கும் அவர்கள் கடன் நிராகரிக்கும் முடிவை எடுப்பார்கள் எனவே இப்போது அவர்கள் நிராகரித்தால் அவர்கள் மூன்று விஷயங்களை எடுக்க வேண்டியிருக்கும் இங்கே முதல் விஷயம் அந்த தொகையின் அளவு இரண்டாவது இங்கே ப்ராபபிலிடீ மற்றும் மூன்றாவது இங்கே வைடிட் மதிப்பு சரியா எனவே இந்த விஷயத்தில் முடிவு என்னவென்றால் இழந்த விற்பனை மற்றும் இலாபம் மற்றும் இலாபத்தன்மை ஆகியவை முடிவை நிராகரிக்கும் இரண்டாவது வழக்கில் இழந்த விற்பனை மற்றும் இலாபம் மைனஸ் சேகரிப்பு செலவு ஏனென்றால் நான் குறைந்தபட்சம் சேகரிப்பு செலவைக் காப்பாற்றுகிறோம் மூன்றாவது வழக்கு என்னவென்றால் வசூல் செலவு மற்றும் வராக்கடன் இழப்புகள் தவிர்க்கப்படுகின்றன நான் அனைத்தையும் சேமித்தோம் மக்கள் நிராகரிக்கின்றனர் பின்பு என்ன நடக்கும் 10 ரூபாய் இழப்பு நாம் இரண்டாவது வழக்கில் 10 ரூபாயை இழந்துவிட்டோம் இரண்டாவது முடிவை இழக்க நேரிடும் என்று கூறுகிறோம் நாம் 10 ரூபாயை இழந்தோம் ஆனால் நாம் 10 ரூபாயை முழுவதும் இழக்கவில்லை 10 மைனஸ் 1 ரூபாயை இழந்தோம் இல்லையெனில் முதல் வழக்கில் நாம் கண்ட 9 நம்மிடம் வரப் போவதில்லை மூன்றாவது வழக்கு நாம் அவருக்கு கடன் வழங்காவிட்டால் ப்ராபபிலிடீ என்னவென்றால் அவர் அந்த வழக்கில் பணம் செலுத்த மாட்டார் என்பதுதான் அதாவது இங்கு நாம் சேமித்தது 91 ரூபாய் எனவே நாம் இங்கு பேசும் தொகை என்னவென்றால் மைனஸ் 10 ரூபாய் ஆகும் இரண்டாவதாக இங்கே மைனஸ் என்பது 10 1 இறுதியாக இது மைனஸ் 9 மூன்றாவது விஷயத்தில் இது 1 பிளஸ் 90 91 என்றும் கூறப்படுகிறது நாம் சேமித்த தொகை 1 ஆகும் எனவே இங்கே குறி மைனஸ் 91 மற்றும இங்கு 91 ஐ இழந்தோம் அதுதான் மைனஸ் 91 91 ஐ இங்கே சேமித்தோம் என்றால் இது ஒரு பிளஸ் 91 மீண்டும் இங்கே அதே ப்ராபபிலிடீ என்பது 0 05 அதாவது 5 மட்டுமே எனவே வைடிட் ஆகும் இவை முன்பு போலவே மீண்டும் நம்முடன் ஸ்கோர்ஸ் இருக்கின்றன இங்கே ஸ்கோர் மாறுவதில்லை குறிகள் மாறிக்கொண்டே இருக்கின்றன இந்த விஷயத்தில் இது பிளஸ் 6 என்றால் நாம் இங்கே இலாபத்தை சம்பாதித்தோம் இது மைனஸ் 6 என்றால் நாம் இங்கே இலாபத்தை இழந்துவிட்டோம் நாம் நிராகரிக்காதபோது நாம் கடன் வழங்காதபோது இந்த விஷயத்தில் வைடிட் நேர்மறையானது அது எதிர்மறையானது இங்கே குறியை நாம் காண்கிறோம் இது எதிர்மறையானது நாம் தவறவிட்டதை இழந்துவிட்டோம் நீங்கள் கடன் வழங்குவதில் இழந்திருப்பீர்கள் அதனால் அது வராகடனாக மாறிஇருக்கலாம் ஆனால் மற்றொரு வழக்கில் மொத்தம் 91 ரூபாயை சேமித்துள்ளோம் அதாவது செலவு 90 பிளஸ் வசூல் செலவு 1 எல்லாவற்றிற்கும் சேமிக்கப்படுகிறது ஒருவேளை ப்ராபபிலிடீ 5 ஆகும் எனவே இதைப் பார்த்தால் இது 4 55 மற்றும் இந்த விஷயத்தில் இறுதியாக 4 முன்பு 4 55 மைனஸ் ஆகும் இப்போது நான் 3இன் இறுதியை கணக்கிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இன் மதிப்பு எவ்வளவு நீங்கள் இதை மீண்டும் சுருக்கமாகக் கூறினீர்கள் ஆனால் இதன் மதிப்பு எவ்வளவு நீங்கள் இறுதி ஸ்கோரை கணக்கிட்டால் அது 4 6 ஆக இருக்கும் எனவே இங்கே நாம் பேராசிரியர் ஸ்மித் வழங்கிய கட்டமைப்பின் அடிப்படையில் முழு விஷயத்தையும் மதிப்பீடு செய்த பிறகு கண்டுபிடித்துள்ளோம் இதன் மூலம் ஸ்கோர் கண்டுபிடிக்கும் முறையைப் பார்த்தோம் இது 4 6 ஆக வடிவமைக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த வழியில் ஒவ்வொரு சாத்தியமான கடன் வாங்குபவருக்கான ஸ்கோர் உருவாக்க முடியும் அவருக்கு கடன் வழங்கப்பட்டது அல்லது வழங்கப்படவில்லை எதுவாக இருந்தாலும் இறுதி ஸ்கோர் என்ன வரப்போகிறது மற்றும் ப்ராபபிலிடீ ஒதுக்குவது விற்பனையின் வருமானம் என்ன என்பதை நாங்கள் தெளிவுபடுத்தப் போகிறோம் இந்த விஷயத்தில் 10 விற்பனையின் வருமானம் என்னவென்று எங்களுக்குத் தெரியும் இல்லையெனில் நடைமுறையில் விற்பனையின் வருவாய் எவ்வளவு என்பதை நாம் அறிவோம் நமது வசூல் செலவு என்ன ஒரே விஷயம் என்னவென்றால் கடந்த கால ப்ராபபிலிடீ பற்றி நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அல்லது வாங்குபவர் முற்றிலும் புதியவராக இருந்தால் நிறுவனம் கடந்த காலத்தில் வாங்குபவருடன் எந்தவொரு உறவையும் கொண்டிருக்கவில்லை அவரது ஒட்டுமொத்த நிதி நிலைமைபற்றி பிற சப்ளையர் அல்லது சந்தையில் உள்ள மற்ற நிறுவனங்களுடனான அவரது நடத்தை குறித்த தகவலை நாம் விசாரிக்கலாம் அதன் அடிப்படையில் நாம் ப்ராபபிலிடீ ஒதுக்கப்பட வேண்டும் என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் இங்கே மற்றொரு முக்கியமான கேள்வி என்னவென்றால் நாம் மூன்று ப்ராபபிலிடீ மட்டுமே எடுத்துள்ளோம் ஆகவே வாடிக்கையாளர் உடனடியாக பணம் செலுத்துகிறார் வாடிக்கையாளர் தாமதமாக பணம் செலுத்துவது மற்றும் வாடிக்கையாளர் ஒருபோதும் சரியாக செலுத்தாது என்று இங்கு சொல்கிறோம் இவை 3 சூழ்நிலைகளாக இருக்கக்கூடும் ஆனால் இந்த சூழ்நிலைகளுக்கு இடையில் சில சூழ்நிலைகள் இருக்கக்கூடும் அவை நடைமுறையில் காணப்பட வேண்டும் இந்த 3 சூழ்நிலைகளுக்கு இடையில் மட்டுமே இல்லையென்றால் ப்ராபபிலிடீ 5 மட்டுமே ஒதுக்கியுள்ளோம் அவை மாற்றப்படலாம் நாம் அதை 70 ஆக அல்லது 25 அல்லது 5 ஆக வைக்கலாம் வேறு ஏதேனும் ப்ராபபிலிடீ இன் அடிப்படையில் ஒதுக்கலாம் இரண்டாவது விஷயம் என்னவென்றால் சந்தையில் இருக்கும் சப்ளையர்களுடனான அவரது நடத்தை அதன் அடிப்படையில் நீங்கள் ப்ராபபிலிடீ ஒதுக்கலாம் மூன்றாவது விஷயம் என்னவென்றால் சந்தையில் அவரின் தற்போதுள்ள விற்பனைக்கான ஸ்கோர் போன்ற வாடிக்கையாளரின் அனைத்து காரணிகளையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம் இந்த மூன்று விளைவுகளையும் நாம் பயன்படுத்தி இறுதியாக நாம் ஒரு ஸ்கோரை முடிவு செய்ய வேண்டும் இந்த விஷயத்தில் இந்த மூன்று விளைவுகளின் கீழ் எடுத்துக்காட்டாக நாம் 4 6 ஸ்கோரைப் பெற்றிருக்கிறோம் சரியா இரண்டிலும் நீங்கள் முற்றிலும் மேலே இருக்கிறீர்கள் இது மேல் பகுதியில் 4 6 கீழ் பகுதியில் 4 6 ஆக செயல்படுகிறது எனவே ஸ்கோர் என்றால் என்ன கடனில் ஒவ்வொரு சாத்தியமான வாங்குபவருக்கும் நிறுவனம் இறுதியாக எழுதப்பட்ட மிக தெளிவான கொள்கையைக் கொண்டிருக்கலாம் நாம் ஒரு ஸ்கோரைச் நிர்ணயிப்போம் அந்த ஸ்கோர் நிரந்தரமானது அல்ல அது ஒவ்வொரு கட்டத்திலும் புதுப்பிக்கப்பட வேண்டும் ஏனெனில் சந்தையில் வாங்குபவர்களின் கடன் மதிப்பு மாற்றிக்கொண்டே இருக்கும் அது ஆர்டர் அளவைப் பொறுத்து இருக்கும் அவர் ஒரு சிறிய தொகைக்கு விற்பனை செய்கிறார் என்றால் அவர் பெயரை சந்தையில் இழக்கக்கூடாது எனவே அவர் வழக்கமானவர் எனவே அவர் பணம் செலுத்துவதில் மிகவும் கவனமாக இருக்கிறார் ஆனால் அவரது கடந்தகால நடத்தையைப் பார்த்தால் அவர் ஆர்டர் அளவை அதிகரிக்க முடியும் மேலும் அவர் ஆர்டர் அளவை அதிகரித்தால் நிறுவனங்கள் அதிகரித்த தொகைக்கு விற்பனை செய்யும் ஒரு முறை அவர் ஒரு பெரிய அளவில் வாங்கினால் அவர் பணம் செலுத்த மறுக்கிறார் என்றால் இயல்புநிலை மாறும் ஒரு நிறுவனம் ஒரு தெளிவான கொள்கையை கொண்டிருக்க வேண்டும் ஆனால் ஒவ்வொரு வாடிக்கையாளரும் அவருடைய திட்ட இடைவெளியை சரிசெய்து இருக்கலாம் அது புதியதாக இருந்தால் நாம் ஒரு ஸ்கோர் மற்றும் கடன் ஸ்கோரை உருவாக்க வேண்டும் மற்றும் ஸ்கோர் அடிப்படையில் நாம் முடிவெடுக்க வேண்டும் எனவே எடுத்துக்காட்டாக இந்த விஷயத்தில் ஸ்கோர் 4 6 எந்தவொரு வாடிக்கையாளருக்கும் கடன் வழங்கப்பட வேண்டிய வாடிக்கையாளர் ஸ்கோர் 4 6 அல்ல குறைந்தது 4 5 ஆக இருக்க வேண்டும் என்ற கொள்கையை நிறுவனம் சுருக்கமாகக் கொண்டிருக்கலாம் எந்தவொரு வாடிக்கையாளர் ஸ்கோர் 4 50 அல்லது இந்த ஸ்கோரைத் தாண்டினால் அவருக்கு தானாகவே கடன் வழங்கப்படும் ஒருவேளை மற்ற வாடிக்கையாளரின் ஸ்கோரை விட குறைவாக இருந்தால் அந்த வாடிக்கையாளருக்கு கடன் மறுக்கப்படுகிறது ஏனென்றால் எந்தவொரு வாங்குபவரின் விஷயத்திலும் இந்த மதிப்பெண் இல்லையெனில் பணம் செலுத்துவதற்கு அவரைத் தூண்டுவதில் நாம் நிறைய செலவு செய்ய வேண்டும் அல்லது ஒருவேளை அவருக்கு கடன் வழங்கினாள் அவர் நிறுவனத்திற்கு திரும்ப பணம் செலுத்த மாட்டார் எனவே இது ஒரு வராகடனாக கருதப்பட வேண்டும் இறுதியாக அந்த இழப்புகளை அல்லது வரா கடன்களை நாம் தாங்க வேண்டும் எனவே நிறுவனம் விற்பனை மற்றும் மார்க்கெட்டிங் நபர்களுக்கு ஒரு எழுத்துப்பூர்வ தகவல்தொடர்பு கொள்கையை வைத்திருக்க வேண்டும் நீங்கள் விநியோகத்தின் வெவ்வேறு சேனல்களுடன் பேசும்போது சந்தைக்குச் செல்லலாம் அல்லது ஒவ்வொரு வாடிக்கையாளரின் ஸ்கோரையும் ஒவ்வொரு வாடிக்கையாளரின் கடனை கணக்கிட்டு ஸ்கோர் 4 5 அல்லது அதற்கு மேல் இருந்தால் நீங்கள் அவருக்கு கடன் வழங்கலாம் ஆனால் ஸ்கோர் அதைவிடக் குறைவாக இருந்தால் அவருக்கு கடன் வழங்க வேண்டாம் இது ஒரு தடையை உருவாக்கும் அல்லது ஒரு அளவுகோலாக இருக்கலாம் மேலும் நான் இதை விற்பனை மற்றும் மார்க்கெட்டிங் நபர்களுக்கு ஒரு அளவுகோல் என்று கூறுவேன் இவர்கள் ஏதாவதுஒரு முடிவை எடுக்க முடியாது மேலும் அவர்கள் வாடிக்கையாளர்களின் கடன் தகுதி மற்றும் கடந்தகால நடத்தை மற்றும் வாடிக்கையாளரின் நிதி நிலை மற்றும் விற்பனையின் சேகரிப்பு மற்றும் நிறுவனத்தின் சிக்கல் ஆகியவற்றைக் கருத்தில் கொள்ளாமல் ஒரு முடிவை முழுமையாக எடுத்துக் கூடாது இந்த விஷயத்திற்கு இறுதியாக அவர்கள் வர வேண்டும் ஏனென்றால் ஸ்கோர் 4 5 அல்லது அதற்கு மேற்பட்டதாக இருந்தால் முடிவுகளை எடுப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை அதையும் மீறி அவர் தன்னை தற்காத்துக் கொள்ள முடியும் வராக் கடன்களுக்கான சாத்தியக்கூறுகள் இழப்புகளாகும் ஆனால் குறைந்த பட்சம் விற்பனை மற்றும் சந்தைப்படுத்தல் நபர்கள் தங்களை தற்காத்துக்கொள்ள முடியும் இதற்கு ஸ்கோர் கணக்கிட்டுள்ளோம் இது பணம் செலுத்துவதற்கான ப்ராபபிலிடீ ஒதுக்குவது அடிப்படையாகும் இறுதியாக நாம் ஸ்கோர் கணக்கிட்ட படி நிச்சயமாக 4 5 இருக்க முடியும் எனவே அதன் இயல்புநிலைக்குப் பிறகும் அது வேறுபட்ட பிரச்சினையாகும் இது கவனித்துக் கொள்ளப்படலாம் ஆனால் மதிப்பெண் 4 5 க்கும் குறைவாக இருந்தால் அதை அனுமதிக்கக்கூடாது வங்கியிலும் அவர்கள் இதைச் செய்கிறார்கள் நாங்கள் வங்கிகளுக்குச் சென்று வங்கியில் இருந்து கடன் வாங்க விரும்பினால் அவர்கள் எப்போதும் கணக்கிடப்பட்ட ஸ்கோர் கடன் வாங்குபவரின் வயது என்பன மிக முக்கியமான அளவுகோலாகும் அவருடைய வருமான மொத்த வருமானம் மிக முக்கியமானது அவரைச் சார்ந்திருப்பவர்களின் எண்ணிக்கையும் மிக முக்கியமான அளவுகோலாகும் இந்த வெவ்வேறு அளவுகோல்களின் அடிப்படையில் சில புள்ளிகளை குறிப்பிடுவார்கள் மற்றும் பின்னர் மொத்த கடனில் வாங்குபவரின் வயதுக்கான குறைந்தபட்ச ஸ்கோரை வாங்குபவரின் விபரங்களில் உள்ள சிக்கல்களின் அடிப்படையில் வங்கி நிர்ணயம் செய்யும் இதனடிப்படையில் வாங்குபவர்களுக்கு கடன் வழங்கப்படுகிறது இல்லை என்றால் வங்கி வாங்குபவர்கள் இடம் அவர்களது ஸ்கோரை மேம்படுத்துமாறு கடன் வாங்குபவரிடம் கேட்டுக்கொள்ளும் நீங்கள் உங்களுடைய ஸ்கோரை மேம்படுத்தினால் வங்கியில் சிறந்த வாடிக்கையாளராக இருக்கலாம் என்று எனவே இங்கே ஒவ்வொரு நிறுவனமும் உற்பத்தி செய்யும் போது சந்தையில் தங்கள் உற்பத்தியை கடனில் விற்கும்போது கடினமான முயற்சியை மேற்கொள்கிறது ஆனால் கடனில் விற்பது மோசமானதல்ல நாம் வித்தவுட் கலைடரல் செக்யூரிட்டி சந்தையில் விற்பனை செய்கிறோம் என்பதால் எந்த பாதுகாப்பையும் எடுக்கவில்லை நீங்கள் வாங்குபவரிடமிருந்து முன்கூட்டியே வரி எடுக்கிறீர்கள் என்றால் எந்த பிரச்சனையும் இல்லை அல்லது வேறு ஏதேனும்பிணையாம் எடுத்திருக்கிறோம் என்றால் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் வாங்குபவர்களிடமிருந்து முன்கூட்டிய பெறப்பட்ட எந்தவொரு வரியும் இல்லாமல் எந்தவொரு பாதுகாப்பும் இல்லாமல் அல்லது வித்தவுட் கலைடரல் செக்யூரிட்டி இந்த விஷயம் நடந்தால் இது ஒரு சிக்கலை உருவாக்கும் பல முறை நிறுவனங்களுக்கு சந்தையில் என்ன நடக்கிறது சந்தையில் தங்கள் தயாரிப்புகளுக்கு நல்ல மதிப்பீட்டைக் கொண்டிருக்காத நிறுவனங்கள் அவர்களது தயாரிப்புகளை சந்தையில் திணிக்கப்படும்போது நிறுவனங்கள் சிக்கலை சந்திக்கின்றன உதாரணமாக நீங்கள் ஒரு கலர் T யை சாதாரணமாக வாங்க விரும்பினால் நீங்கள் சந்தைக்குச் சென்று சாம்சங் சோனி அல்லது எல்ஜி இந்த வகையான பிராண்டைப் பற்றி நினைப்பீர்கள் ஆனால் சந்தையில் நீங்கள் எந்த எலக்ட்ரானிக்ஸ் கடைக்கு சென்றால் வீடியோகான் கூட இருப்பதைக் காணலாம் மேலும் ஓனிடாவும் உள்ளது இவைகள் வாடிக்கையாளர்களிடம் மற்றும் சந்தையில் குறைந்த மதிப்பீட்டைக் கொண்டுள்ள போதிலும் இந்த நாட்களில் அவர்கள் சந்தையில் தலைவர்களாக இருக்கின்றனர் மாற்றப்பட்ட பொருளாதார சூழ்நிலையின் காரணமாக அவர்களின் விருப்பத்தேர்வுகள் குறைந்துவிட்டன எனவே மக்கள் சில நேரங்களில் இந்த தயாரிப்புகளை வாங்க விரும்பவில்லை எனவே இந்த தயாரிப்புகள் கூட சந்தையில் உள்ளன எனவே இந்த நிறுவனங்கள் விற்பனையை உயர்த்துவதற்கு என்ன செய்கின்றன அவை வரம்பற்ற கடன் வரம்பற்ற கடன் காலத்தை விநியோகஸ்தர்களுக்கோ அல்லது கடைகளின் உரிமையாளர்களுக்கோ வழங்குகின்றன நீங்கள் இந்த தயாரிப்பை அலமாரியில் வைத்திருங்கள் நாங்கள் அதை உங்களுக்கு கடனுக்கு வழங்குகிறோம் நீங்கள் அதை சந்தையில் விற்க முடிந்தால் எங்கள் பகுதியை எங்களிடம் திருப்பித் தரவும் பின்னர் உங்கள் பங்கைத் தக்க வைத்துக் கொள்ளுங்கள் இல்லையெனில் நாங்கள் உங்களிடமிருந்து தயாரிப்புகளை சேகரிப்போம் அல்லது சந்தையில் விற்பனைக்காக காத்திருப்போம் எனவே அந்த மாதிரியான சூழ்நிலை ஏற்பட்டால் நிறுவனங்கள் முன்னோடியில்லாத அல்லது கணக்கிடப்படாத அல்லது வரம்பற்ற அபாயத்தை எடுத்துக்கொள்கின்றன இல்லையெனில் நிறுவனத்திற்குத் தெரியும் இந்த தயாரிப்புகள் கடனில் விற்பனை செய்யப்படவில்லை என்றால் கிடங்கில் வைக்கப்பட வேண்டும் எனவே இந்த சூழ்நிலை சரக்குகளின் பெருக்கத்தை உருவாக்கும் இது ஒரு செலவு எனவே அந்த காரணத்தினால் சந்தையில் விற்பனையை எதிர்பார்த்து அவர்கள் தங்கள் சரக்குகளை விநியோக சேனலுக்கு அனுப்புகின்றனர் எனவே இந்த சூழ்நிலையில் இது ஒருவகையான பந்து விளையாட்டு பின்னர் நிறுவனங்கள் எந்தவிதமான ஆபத்தையும் எடுத்துக்கொள்கின்றன பின்னர் ஸ்கோர் ஒரு பொருட்டல்ல ஆனால் சாதாரண சந்தர்ப்பங்களில் இந்த தயாரிப்புகள் சந்தையில் நன்றாக இருந்தால் அவை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இந்த சூழ்நிலைகளில் நாம் யாருக்கு கடன் வழங்குவது என்பதை தீர்மானிக்கும்போது கவனமாக இருக்க வேண்டும் இந்த கடன் எவ்வளவு இருக்க வேண்டும் கடன் காலம் என்னவாக இருக்க வேண்டும் என்பன போன்ற கடன் விதிமுறைகள் அனைத்தும் கவனமாக தீர்மானிக்க வேண்டும் இதனால் சந்தையில் செய்யப்படும் கடன் விற்பனை 100 கடன் விற்பனைத் தொகை சேகரிக்கப்பட்டு அது நம்மிடம் திரும்பி வருகிறது எதுவும் சந்தையில் நின்றுபோவது இல்லை எனவே ஸ்கோரை எவ்வாறு கணக்கிடுவது மற்றும் முடிவை எடுப்பது போன்ற எழுத்துப்பூர்வ கடன் கொள்கையை நிறுவனங்கள் வைத்திருக்க வேண்டும் இப்போது நாம் கடன் வரம்பு என்று சொல்லப்படும் வேறு சில விஷயங்களைப் பற்றி பேசுவோம் கடன் வரம்பை எவ்வாறு தீர்மானிப்பது என்பதற்கு இரண்டு வெவ்வேறு வழிகளைக் கொண்டிருக்கிறோம் அவை இன்ஃபர்மேஷன் கிரெடிட் லிமிட் எனவே இந்த கடன் வரம்புகள் என்ன இந்த கடன் வரம்பை எவ்வாறு தீர்மானிக்க முடியும் இந்த இரண்டு முக்கிய விஷயங்களும் பெறத்தக்கவைகளின் சேகரிப்பைப் பொருத்தவரை முக்கியமானது இந்தக் கடன் வரம்பை தீர்மானிப்பது பற்றி நாம் அடுத்த வகுப்பில் கற்றுக்கொள்வோம் மிக்க நன்றி